அனைவருக்கும் வணக்கம் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை வடிவமைப்பை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதிநிலை அறிக்கைகளில் இருப்புநிலை மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் இது ஒரு குறிப்பிட்ட தேதியில் உள்ள பினான்சியல் பொசிஷன் நிதி நிலையை காட்டுகிறது இப்போது ஒரு கேஸ் ஆர் பிராப்ளம் நிகழ்வைப் பற்றி அல்லது ஒரு பிரச்சனையை பற்றி விவாதிப்போம் இங்கே கொடுக்கப்பட்ட நிலுவை தொகையிலிருந்து இருந்து இருப்பு நிலை அறிக்கையை தயாரிக்க முயற்சிப்போம் பின்னர் அதை கம்பெனி ஃபார்மேட் நிறுவனத்திற்கான வடிவமைப்பில் தயாரிப்போம் ஆனால் இது ஒரு சிறிய பயிற்சி என்பதால் வடிவமைப்பைப் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் இருப்புநிலை குறிப்பை அடிப்படையான கட்டமைப்பில் தயாரிக்க நாம் முயற்சிப்போம் நீங்கள் இந்த இருப்புநிலை குறிப்பின் அச்சிட்ட பக்கங்களை வைத்திருப்பீர்கள் அதை கவனமாக பாருங்கள் என்னுடன் சேர்ந்து இதற்கு ஷால்வ் தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் இப்போது இந்த இருப்புநிலை பட்டியலில் உள்ள பேலன்ஸ்சஸ் நிலுவைகளை கொண்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை அறிக்கையை தயாரிக்க வேண்டும் எப்படி நாம் அதை தயாரிப்பது இருப்புநிலை குறிப்பில் இரண்டு பக்கங்கள் உள்ளன என்று நமக்கு தெரியும் ஒன்று லியாபிலிடீஸ் பொறுப்புகளை குறிக்கிறது மற்றொன்று அசட்ஸ் சொத்துகளை குறிக்கிறது பொறுப்புகள் என்பது பணம் சோர்ஸ்டு எங்கிருந்து பெறப்பட்டது என்பதை குறிக்கிறது மேலும் சொத்துக்கள் என்பது பிஸ்னஸ் வணிகத்திற்க்கு தேவையான ரிசோர்சஸ் வளங்களை குறிக்கிறது எனவே இப்போது ஒவ்வொரு ஐட்டம் உருப்படிக்கும் நேராக அது சொத்து அல்லது பொறுப்பு என்று குறித்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக கேப்பிட்டல் மூலதனம் இந்த மூலதனத்தை எங்கு பதிவு செய்வீர்கள் அதை எங்கிருந்து எடுப்பீர்கள் இது ஒரு லியாபிலிடி ஐட்டம் பொறுப்பு உருப்படி ஆகும் இதை எல் என குறிக்கவும் ஒவ்வொரு பொருளையும் அதுபோல குறிக்க முயற்சி செய்யுங்கள் எனவே கிரெடிட்டார்ஸ் கடன் வழங்குநர்கள் என்பது எந்த வகையான உருப்படி நமது விநியோகத்திற்கு யாரோ நல்ல முறையில் பொருளை வழங்கியுள்ளனர் அவர்களை நாம் கடன் வழங்குநர்கள் என்று கூறுகிறோம் அவர்களுக்கு நாம் பேயபில்ஸ் பணம் செலுத்த வேண்டும் ஆகவே இது ஒரு லியாபிலிடி பொறுப்பு ஆகும் எனவே நாம் அதை எல் என்று குறிக்க வேண்டும் அடுத்ததாக பேங்க் ஓவர்டிராப்ட் வங்கி மிகைப்பற்று இது வங்கியில் இருந்து நமது பண இருப்புக்கும் அதிகமான தொகையை எடுத்தால் அது வங்கி மிகைப்பற்று என்றழைக்கப்படுகிறது அதனால் இது ஒரு பொறுப்பு உருப்படியாகும் ஆனால் கேஸ் இன் ஹேண்ட் கையில் உள்ள பணம் பர்னிச்சர் தளபாடங்கள் மற்றும் டெட்டார்ஸ் கடன் வாங்கியவர்கள் அதாவது இது கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களிடம் இருந்து ரிசிவபில்ஸ் பெறத்தக்கவைகள் ஆகிய இவைகள் அசட்ஸ் சொத்துக்கள் என்றழைக்கப்படுகிறது அதனால் இவைகளை சொத்துக்கள் பகுதியில் ஏ என்று குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக பிளான்ட் அண்ட் மிஷனரி ஆலை மற்றும் இயந்திரங்கள் அது சொத்துக்கள் ஏ என்று குறிப்பிட வேண்டும் ஓனர்ஸ் உரிமையாளர்கள் வணிகத்தில் பணம் போடுகிறார்கள் அது மூலதனம் எனப்படும் அவர்கள் வணிகத்தில் இருந்து பணத்தை எடுத்தால் அது ட்ராயிங்ஸ் வரைதல் தொகை எனப்படும் எனவே இது சொத்து என்று சரியாக சொல்ல முடியாது ஆனால் நாம் அதை மைனஸ் எல் என்று குறிக்க வேண்டும் ஏனெனில் நேரடியாக அதை நாம் சொத்தில் காட்ட முடியாது அனுமதி இல்லை கிரெடிட்டார்ஸ் கடன் வழங்குநர்கள் மற்றும் பில்ஸ் பேயபில் செலுத்த வேண்டியவை லியாபிலிடி பொறுப்பு பகுதியில் காணப்படும் ஆனால் கிளோசிங் ஸ்டாக் இறுதி சரக்கு இருப்பு சொத்துக்கள் பகுதியில் காணப்படும் பில்ஸ் ரிசிவபில்ஸ் பெறத்தக்கவைகள் மற்றும் பிற அசட்ஸ் சொத்துக்கள் மேலும் நெட் புரோஃபிட் நிகர லாபம் அது அசட் சொத்து அல்லது லியாபிலிடீ பொறுப்பு எதுவாக இருந்தாலும் பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை அறிக்கையில் எழுதப்பட வேண்டும் நெட் புரோஃபிட் நிகர லாபம் மற்றும் ரிசர்வ்ஸ் இருப்புகள் என்பது அக்குமுலேட்டட் புரோஃபிட் திரட்டப்பட்ட லாபத்தை குறிக்கிறது எனவே இது பொறுப்புகளில் ஒன்றாகும் உரிமையாளர்களுக்கு சொந்தமானது நாம் அதை ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதியில் சேர்க்க வேண்டும் ஆனால் தற்போது அதை லியாபிலிடீ பொறுப்பு என்று குறித்துக் கொள்ளுங்கள் இப்போது அனைத்து பொருட்களையும் நாம் குறித்து வைத்துள்ளோம் இதன் அடிப்படையில் நீங்கள் இப்போது இருப்பு நிலை குறிப்பை தயார் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் சுயமாக எக்சர்சைஸ் பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தம் செய்து விட்டு இருப்பு நிலை அறிக்கையை தயார் செய்யுங்கள் பின்னர் நாம் அதற்கு சொல்யூஷன் தீர்வு சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம் எனவே தீர்வுடன் தயாராக இருங்கள் நீங்கள் நேரடியாக இந்த ஸ்லைடில் தீர்வை பார்க்கலாம் நீங்கள் இருப்புநிலைக் குறிப்பு தயார் செய்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதை ரீசெக்கிங் மீண்டும் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் இங்கு அனைத்து அசட்ஸ் சொத்துக்களையும் பட்டியலிட்டுள்ளோம் பிளான்ட் ஆலை மற்றும் பர்னிச்சர் தளபாடங்கள் இவை பிக்சட் அசட்ஸ் நிலையான சொத்துக்களின் ஒரு பகுதியாகும் டெட்டார்ஸ் கடனாளிகள் கிளோசிங் ஸ்டாக் இறுதி சரக்கு இருப்பு பில்ஸ் ரிசிவபில்ஸ் பெறத்தக்கவைகள் மற்றும் கேஷ் இன் ஹேண்ட் கையில் உள்ள பணம் இவை அனைத்தும் கரண்ட அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் ஆகும் இவைகள் அனைத்தும் ஆர்டர் ஆப் பர்ஃபாமென்ஸ் செயல்திறன் வரிசையில் இருப்பதை நீங்கள் காணலாம் பர்மனென்ட் அசட்ஸ் நிலையான சொத்துக்கள் மேல் பக்கமாக காட்டப்படுகிறது மற்றும் லிக்விட் அசட்ஸ் திரவ சொத்துக்கள் கடைசியாக கீழே காட்டப்படுகிறது கேப்பிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸ் மூலதனத்திலிருந்து பணம் எடுத்ததை கழிக்க வேண்டும் அதனால்தான் மைனஸ் எல் என்று காட்டுகிறோம் இப்போது நம்மிடம் இரண்டு கிரடிட்டர்ஸ் கடன் வழங்குநர்கள் உள்ளனர் கடன் வழங்குநர் 100000 மீண்டும் கடன் வழங்குநர் 25000 ஏனென்றால் இவைகள் அனேகமாக நீண்ட கால கடன் வழங்குநர்கள் மற்றும் இவைகள் குறுகிய கால கடன் வழங்குநர்கள் என்று சொல்லலாம் வங்கி மிகைப்பற்று செலுத்த வேண்டியவை மற்றும் கீழே உள்ள கடன் வழங்குனர் இவை அனைத்தும் நடப்பு பொறுப்புகள் ஆகும் நமக்கு வழங்கப்பட்ட நிலுவைகள் விவரங்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தேதியில் இருப்பு நிலை அறிக்கையை தயார் செய்துள்ளோம் இப்போது நாம் அடுத்த வினாவிற்கு செல்வோம் இன்னும் இன்டர்ஸ்டிங் சுவாரசியமானது ஏனென்றால் இங்கு கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கை தயாரிக்க முயற்சிக்கிறோம் இப்போது நமக்கு ஒரு சில ரா டிரன்சாக்சன்ஸ் மூல பரிவர்த்தனைகள் வழங்கப்பட்டுள்ளன நேரடியாக ஒவ்வொரு தேதியிலும் கொடுத்துள்ள மூல பரிவர்த்தனைகளில் இருந்து ரெஸ்பெக்டிவ் டேட் சம்பந்தப்பட்ட தேதியில் இருப்புநிலை அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் இப்போது ஜலா ராம் என்பவர் தனது பர்சனல் சேவிங்ஸ் தனிப்பட்ட சேமிப்பிலிருந்து 200000 இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டில் ஜனவரி 1 2012 அன்று கடையை தொடங்குகிறார் அவரது இந்த கடைக்கு ஹனுமான் ஸ்டோர்ஸ் என்ற பெயர் சூட்ட முடிவு செய்கிறார் ஜனவரி 2 ஆம் தேதி ஒரு கடையை 5 லட்சம் கொடுத்து வாங்குகிறார் அவர் 100000 ரூபாயை கேஷ் ரொக்கமாக செலுத்துகிறார் மற்றும் 400000 ரூபாய்க்கு மோட்கேஜ் அடமானத்தில் கையெழுத்திடுகிறார் இவ்வாறு அந்த கடை வாங்கப்படுகிறது ரொக்கமாக 100000 ரூபாய் உடனே கொடுக்கப்படுகிறது மற்றும் 400000 ரூபாய்க்கு அடமானம் கையெழுத்து இடப்படுகிறது அதாவது அந்த தொகை லோன் கடனாக பெறப்படுகிறது என்று அர்த்தம் இவ்வாறு அந்த கடையை வாங்க 500000 ரூபாய் செலுத்த முடியும் இப்போது 50000 ரூபாய் கொடுத்து கடைக்கு மர்சண்டைஸ் பொருட்களை பர்ச்சேஸ் கொள்முதல் செய்கிறார் மேலும் 150000 ரூபாய் மதிப்பிற்கு கிரெடிட் கடனாக பொருட்களை வாங்குகிறார் எனவே இந்த 150000 ரூபாய் பிற்காலத்தில் செலுத்தப்படும் ஆனால் அதை இப்போதே பரிவர்த்தனை செய்யப்பட்ட தேதியில் இந்த தொகை உரிய தேதியில் எப்போது செலுத்தப்பட வேண்டும் என்பதை ரெக்கார்ட் பதிவு செய்ய வேண்டும் இப்போது அவர் பாதி பொருட்களை 150000 ரூபாய்க்கு ரொக்கமாக விற்கிறார் ஜனவரி 7ஆம் தேதி மீதமுள்ள 75000 ரூபாய் இன்வெண்டரி சரக்குகளை 15 நாட்கள் கிரெடிட் கடனுக்கு திரு பாரத் Mr Bharat என்பவருக்கு விற்கிறார் அடுத்து திரு லக்ஷ்மன் Mr Laxman என்பவரிடமிருந்து 150 சரக்குகளை 30 நாட்கள் கடனுக்கு பர்ச்சேஸ் கொள்முதல் செய்யப்படுகிறது ஜனவரி 10ஆம் தேதி 100000 ரூபாய் மதிப்புள்ள சரக்குகள் 120 க்கு ரொக்கமாக விற்கப்பட்டது இப்பொழுது நாம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டேட்ஸ் சம்பந்தப்பட்ட தேதியில் இருப்பு நிலை அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் அச்சிட்ட தாள்களாக எடுத்து தாங்களாகவே விடை காணும் படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பாஸ் இடைநிறுத்தம் செய்து ஒவ்வொன்றாக சால்வ் தீர்வு செய்யலாம் பின்னர் ஒவ்வொரு டிரன்சாக்சன் பரிவர்த்தனைக்கும் நாம் பதிலை சரிபார்க்க போகிறோம் எனவே நீங்கள் ஜனவரி 1 2 ஜனவரி 3 4 மேலும் உள்ள தேதிகளில் பேலன்ஸ் ஷீட்ஸ் இருப்பு நிலை அறிக்கைகளை உருவாக்க வேண்டும் இப்போது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இன்ட்ரஸ்ட் ஆஃப் டைம் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் உடனடியாக உங்களுக்கு சொல்யூஷன் தீர்வையை காட்டுகிறேன் இப்போது நீங்கள் உங்களிடம் தீர்வு செய்த இருப்பு நிலை அறிக்கையை வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்போதுதான் நீங்கள் விடையை கிராஸ் செக் சரி பார்க்க முடியும் எனவே முதல் டிரன்சாக்சன் பரிவர்த்தனை என்பது பர்சனல் சேவிங்ஸ் தனிப்பட்ட சேமிப்பிலிருந்து 200000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்து வணிகத்தை தொடங்கியது ஆகும் இது ஜலா ராம் கொண்டு வந்த மூலதனமாகும் ஆகவே ஜனவரி 1ஆம் தேதி இருப்பு நிலை குறிப்பில் காணப்படும் 200000 மூலதனத்தை குறிக்கிறது அந்த 200000 என்பது ரொக்கமாக கொண்டு வந்த பணம் ஆகவே ரொக்கமாக 200000 காட்டப்படுகிறது மற்றும் முதலீடாக 200000 காட்டப்படுகிறது இப்போது இருப்பு நிலை அறிக்கை சமநிலையாக இருப்பதை காணலாம் டோட்டல் லியாபிலிடீஸ் மொத்த பொறுப்புகள் மற்றும் டோட்டல் அசட்ஸ் மொத்த சொத்துக்கள் இரண்டும் பொருந்தி இருக்க வேண்டும் இந்த ப்ரீகண்டிஷன் முன்நிபந்தனை என்பது எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும் அடுத்த பரிவர்த்தனை என்னவென்றால் 500000 க்கு கடை வாங்கியது கொடுக்கப்பட்டிருக்கிறது 100000 ரூபாய் உடனடியாக பணமாக செலுத்தப்பட்டு உள்ளது மீதமுள்ள 400000 ரூபாய் அடமான கடன் வடிவில் உள்ளது இப்போது இருப்புநிலை குறிப்பில் ஜனவரி 2 ஆம் தேதி 500000 ரூபாய்க்கு ஒரு கடை வாங்கியதை சேர்த்துள்ளோம் செலுத்தவேண்டிய மோட்கேஜ் லோன் அடமான கடன் 400000 என காட்டப்பட்டுள்ளது முன்பு 200000 ஆக இருந்த கேஷ் பேலன்ஸ் பண இருப்பு இப்போது 100000 ஆக குறைக்கப்பட்டுள்ளது இப்போது அது 100000 ஆக உள்ளது உங்களுக்கு புரிகிறதா 200000 ஆக இருந்த மூலதனம் ரிமைன்ஸ் அண்சேஞ்ச்டு மாறாமல் அப்படியே உள்ளது ஆக ஜனவரி 2 ஆம் தேதி இருப்பு நிலை அறிக்கையில் இப்போது மொத்தம் 200000 காணப்படுகிறது இருப்பு நிலை அறிக்கையில் உள்ள அசட்ஸ் அண்ட் லியாபிலிடீஸ் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் இரண்டும் டேலியிங் சமமாக உள்ளன உங்களுக்கு புரிகிறதா ஜனவரி 1ஆம் தேதி இருந்த 200000 என்பது முந்தைய பேலன்ஸ் ஆஃப் கேபிடல் மூலதன இருப்பு ஆகும் மீண்டும் ஜனவரி 2ஆம் தேதி இருப்புநிலை குறிப்பில் இந்த தொகை தொடர்வதை நீங்கள் அப்சர்வ் கவனித்து பாருங்கள் இந்த இருப்பு நிலை அறிக்கை என்பது யாருடைய டிரன்சாக்சன் பரிவர்த்தனையின் அறிக்கை அல்ல இது ஒரு குமுலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த அறிக்கை என்பதால் இவ்வாறு நிகழ்கிறது ஜனவரி 1 ஆம் தேதி வரை ஒரே ஒரு பரிவர்த்தனை மட்டுமே உள்ளதால் ஒரு ஃபிரஸ் பேலன்ஸ் ஷீட் புதிய இருப்பு நிலை தயாரித்தோம் ஆனால் ஜனவரி 2ஆம் தேதி யர்லியர் பேலன்ஸ் முந்தைய மூலதன இருப்பு 200000 ரூபாய் தொகையை மீண்டும் எடுத்து தொடர்ந்து எழுதுகிறோம் உண்மையில் அந்த தொகை செலுத்தப்படாத வரை இந்த இருப்பு நிலை மற்றும் சப்சீக்குவண்ட் அடுத்தடுத்த இருப்பு நிலைகளிலும் தொடர்ந்து காண்பிக்கப்படும் உங்களுக்கு இது புரிகிறதா இந்த விஷயங்கள் மிகவும் எளிமையானவை ஆனால் இது உங்களுக்கு முதல் வினா என்பதால் நாம் மெதுவாக விவாதித்து வருகிறோம் எனவே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களா இப்போது மூன்றாவது டிரன்சாக்சன் பரிவர்த்தனைக்கு செல்வோம் இதில் மெர்ச்சன்டைஸ் பொருட்கள் கொள்முதல் செய்வது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது 50000 ரொக்கமாக பர்சேஸ்டு கொள்முதல் செய்யப்படுகின்றன மீதமுள்ள 150 கிரெடிட் கடனுக்கு கொள்முதல் செய்யப்படுகின்றன எனவே ஜனவரி 2ஆம் தேதி இருப்பு நிலை லுக்ஸ் லைக் இது போன்று காணப்படும் இப்போது கேஷ் பேலன்ஸ் ரொக்க இருப்பு 50000 ஆக குறைந்து விட்டது அதற்கு முன்னர் 100000 ஆக இருந்தது ஏனெனில் கொள்முதல் செய்த பொருட்களுக்கு 50000 பேமெண்ட் செலுத்தியுள்ளோம் ரொக்கம் 50 ஆக குறையும் கடை 500000 ஆக மாறாமல் இருக்கும் சரக்குகள் 200000 ஆக இருக்கும் இப்போது அது மெர்ச்சன்டைஸ் பொருட்கள் என்றும் அழைக்கப்படுகிறது 150 கடனுக்கு வாங்கப்படுகிறது 50000 ரொக்கத்துக்கு வாங்கப்படுகிறது எனவே மொத்த பொருட்கள் 200000 ஆகும் அடமானத்திற்கு செலுத்த வேண்டிய மூலதனம் 200000 இது சென்ற ஆண்டிலிருந்து தொடர்கிறது இறுதியாக 400000 ஆக இருந்தது மற்றும் பேயபிள்ஸ் செலுத்த வேண்டியவை 150000 இப்போது இவை டிரேட் பேயபிள்ஸ் வர்த்தக செலுத்த வேண்டியவை ஆகும் இதை கிரடிட்டர்ஸ் கடன் வழங்குநர்கள் என்றும் அழைக்கலாம் இப்போது மொத்தம் 750000 புரிகிறதா இவ்வாறு மெதுவாக இருப்புநிலை அறிக்கை உருவாக்கப்படும் மற்றும் கூடுதல் உருப்படிகள் சேர்க்கப்படும் இப்போது அடுத்த பரிவர்த்தனைக்கு செல்வோம் ஜனவரி 4 ஆம் தேதி பாதி அளவு சரக்குகள் ரூபாய் 150000 க்கு ரொக்கமாக விற்கப்படுகிறது இப்போது ஜனவரி 4 ஆம் தேதி கேஷ் பேலன்ஸ் பண இருப்பு அதிகரிக்கிறது 50000 மற்றும் 150 இரண்டும் சேர்ந்து 200000 ஆக உயர்கிறது கடை 500000 அன்சேஞ்டு மாறாமல் உள்ளது பொருட்கள் முன்பு 200000 ஆக இருந்தது இப்போது அதில் பாதி 100000 ஆக உள்ளது மூலதனம் 200000 மாறாமல் உள்ளது அடமானம் 400000 மாறாமல் உள்ளது செலுத்த வேண்டியவைகள் மாறாமல் உள்ளன இப்போது இங்கே ஒரு கூடுதலான விஷயம் உள்ளது இது நமது முந்தைய பரிவர்த்தனைகள் உடன் ஒப்பிடும்போது யுனிக் தனித்துவமானது அதாவது 100000 மதிப்பிலான இன்வெண்டரி சரக்குகள் 150000 க்கு விற்கப்பட்டது எனவே நமக்கு 200000 கிடைக்கிறது அதாவது 50000 முந்தைய பணம் மற்றும் புதிதாக 150 சேர்க்கப்பட்டுள்ளது இது இங்கே கிளாரிட்டி தெளிவாக குறிக்கப்படுகிறது ஆகவே நமக்கு 150 புதிதாக பணம் கிடைத்துள்ளது மேலும் 100000 பொருட்கள் அல்லது சரக்குகள் கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டன இந்த 100000 மதிப்புள்ள சரக்கு 150 க்கு விற்கப்பட்டது அதாவது நமக்கு 50000 கூடுதலாக கிடைத்துள்ளது இந்த 50000 புரோஃபிட் லாபத்தைக் குறிக்கிறது எனவே இருப்புநிலை குறிப்பில் புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாப நட்டக் கணக்கு 50000 என்று எழுத வேண்டும் உங்களுக்கு இது புரிகிறதா இப்போது அடுத்த பரிவர்த்தனைக்கு செல்லலாம் ஜனவரி 6ஆம் தேதி ரிமைநிங் மீதியுள்ள பாதி சரக்குகள் 75000 க்கு விற்கப்படுகிறது எனவே இப்போது பணம் 200000 கடை 500000 இவைகளில் எந்த மாற்றங்களும் இல்லை மெர்ச்சன்ட்ஐஸ் பொருட்கள் அல்லது இன்வெண்டரி சரக்குகள் 100000 முன்பு இருந்தது அதில் பாதி விற்கப்படுகிறது ஆகவே மீதமுள்ளவை இப்போது 50000 ஆகும் நியூ அசட் புதிய சொத்து ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளது இது ரிசிவபிள்ஸ் பெறத்தக்கவைகள் ஆகும் எனவே 50000 மதிப்புள்ள சரக்குகள் குறைக்கப்படுவதை நீங்கள் காணலாம் மேலும் 75 மதிப்புள்ள பெறத்தக்கவைகள் சேர்க்கப்படுகின்றன நமக்கு இதுவரை எந்தப் பணமும் கிடைக்கவில்லை ஆனால் எதிர்காலத்தில் அதை பெற போகிறோம் இப்போது நாம் இருப்புநிலை குறிப்பில் 75000 காட்டுகிறோம் இதில் 25000 டிஃபரன்ஸ் வித்தியாசம் உள்ளது இது மேலும் நமக்கு கிடைத்த லாபம் எனவே முன்பு 50000 ஆக இருந்த லாப நஷ்ட கணக்கு இப்போது 50 மற்றும் 25 இந்த இரண்டும் சேர்ந்து 75 ஆக உயர்கிறது மேலும் கேப்பிட்டல் மூலதனம் 200000 மோட்கேஜ்ஸ் அடமானங்கள் 400000 மற்றும் பேயபிள்ஸ் செலுத்த வேண்டியவை 150 ஆகியவை முந்தைய இருப்புநிலை பட்டியலில் இருப்பது போலவே உள்ளன இப்போது இருப்புநிலை மொத்தம் 825000 ஆகிவிட்டது ஜனவரி 7ஆம் தேதி 150 மதிப்புள்ள சரக்குகள் திரு லக்ஷ்மன் Mr Laxman அவர்களிடமிருந்து 30 நாட்கள் கடனுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது இது ஜனவரி 7 ம் தேதி வரை உள்ள கணக்கு ஆகும் புதிய சரக்கு கொள்முதல் செய்யப்பட்டதிலிருந்து சரக்குகள் 200000 ஆகிவிட்டது இது டிரன்சாக்சன் ஆன் கிரெடிட் கடன் மீதான பரிவர்த்தனை ஆகும் எனவே செலுத்த வேண்டியவை இப்போது 300000 ஆக மாறும் ஏனென்றால் முன்பு 150 இருந்தது தற்போது 150 சேர்ந்து 300000 ஆக மாறுகிறது மற்ற அனைத்து நிலுவைகள் எதுவும் மாறாமல் இருக்கிறது எனவே இப்போது மொத்தம் 975 ஆகிறது ஜனவரி 10ஆம் தேதி கடைசி டிரன்சாக்சன் பரிவர்த்தனை 100000 காஸ்டிங் விலையுள்ள சரக்குகள் 120க்கு ரொக்கமாக விற்கப்பட்டது ஜனவரி 10ஆம் தேதி இப்போது பண இருப்பு 120 ஆக அதிகரிக்கிறது இது முன்னர் 200000 ஆக இருந்தது இப்போது 320 ஆக மாறியது பொருட்கள் அல்லது சரக்குகள் 200000 ஆக முன்பு இருந்தது 100000 ஆக குறைக்கப்படுகிறது எனவே இது 100000 ஆக மாறுகிறது ஷாப் கடை மற்றும் ரிஷிவபல்ஸ் பெறத்தக்கவைகள் இவைகள் ஒரு பணப் பரிவர்த்தனை என்பதால் மாறாமல் இருக்கிறது 75 ஆக இருந்த லாபம் அதனுடன் மேலும் 20000 தொகையை சேர்க்கப் போகிறோம் கேப்பிட்டல் பேயபிள்ஸ் மூலதன செலுத்துதல்கள் ஆன அடமானம் மற்றும் டிரேட் பேயபிள்ஸ் வர்த்தக செலுத்தவேண்டியவைகள் அனைத்தும் மாறாமல் உள்ளன இப்போது மொத்தம் 107500 ஆகிறது நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்களா இது ஒரு மிக சிம்பிள் எக்சசைஸ் எளிய பயிற்சி ஆகும் இதில் சீரீஸ் ஆப் டிரன்சாக்சன்ஸ் தொடர்ச்சியான பரிவர்த்தனைகளை கண்டோம் அதற்கான சீரீஸ் ஆப் பேலன்ஸ் ஷீட்ஸ் தொடர் இருப்புநிலை அறிக்கைகளை உருவாக்கியுள்ளோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் தினமும் இருப்புநிலை அறிக்கைகளை உருவாக்குவது அவசியமில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முடிவில் அதாவது மூன்று மாதங்கள் அல்லது ஒரு மாதத்தின் இறுதியில் தேவைக்கேற்ப நீங்கள் அதை உருவாக்கலாம் ஆனால் நிறுவனத்தின் அமைப்பில் இருப்புநிலை அறிக்கை இவ்வாறு அப்டேட்டட் புதுப்பிக்கப்படுகிறது அல்லது ரிவைஸ்டு திருத்தப்படுகிறது இந்த ஒரு வினாவிற்கு மட்டுமே நாம் இருப்புநிலை தொடரை தயார் செய்தோம் உங்களுக்கு இது புரிகிறதா வாருங்கள் மூன்றாவது வினாவிற்கு செல்வோம் இப்போது கொடுக்கப்பட்டுள்ள மூன்றாவது வினாவில் நமக்கு செவரல் பேலன்ஸ்சஸ் பல நிலுவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலுவைகளிலிருந்து நீங்கள் வெர்டிக்கல் பேலன்ஸ் ஷீட் செங்குத்து இருப்புநிலை தயார் செய்ய வேண்டும் பின்னர் நிறுவனத்திற்காக ஒரு விரிவான இருப்புநிலை குறிப்பை நாம் உருவாக்கப் போகிறோம் இது மிகவும் சிம்பிள் எக்சசைஸ் எளிமையான பயிற்சி ஆகும் இங்கு நாம் ஒரு ஸ்கெலிட்டன் பேட்டர்ன் எலும்புக்கூடு போன்ற அமைப்பு அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை மட்டுமே பயன்படுத்த போகிறோம் மேலும் செங்குத்து இருப்புநிலை உருவாக்க முயற்சிப்போம் எனவே இந்த நிலுவை உருப்படிகளை பாருங்கள் ஒவ்வொன்றையும் நன்றாக படியுங்கள் முதல் வினாவில் நாம் செய்ததைப் போல ஒவ்வொரு உருப்படி அல்லது பொருளுக்கு நேராக சொத்து மற்றும் பொறுப்பு என்று குறிப்பிட்டுக் கொள்வோம் பின்னர் இருப்பு நிலை அறிக்கையை தயார் செய்வோம் மீட்கப்பட்ட பேட் டெப்ட்ஸ் வராக்கடன்கள் பண இருப்புகளில் சேர்க்கப்படவில்லை என்பதற்கு ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பெர்ஹாப்ஸ் ஒருவேளை அதை எங்கு எழுதுவது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனவே நீங்கள் விற்பனையிலிருந்து இருந்து தொடங்கினால் அதை பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் எங்கே பதிவு செய்வீர்கள் உண்மையில் விற்பனை என்பது ஒரு லாப நஷ்ட பொருளாகும் எனவே அதை இருப்புநிலை குறிப்பில் எங்கும் பதிவு செய்யக் கூடாது இது கூடுதல் இருப்பு என நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அதை பி எல் என்று குறித்துக் கொள்ளலாம் புரோஃபிட் அண்ட் லாஸ் லாப நஷ்ட கணக்கு தயாரிக்க ஆர்வமுள்ளவர்கள் கூடுதலாக நீங்கள் இதை தயார் செய்யலாம் ஆனால் இப்போது நாம் இதை பயன்படுத்த போவதில்லை ஏனென்றால் நாம் இருப்புநிலைக் குறிப்பு பற்றி மட்டுமே போக்கஸ் கவனம் செலுத்தப் போகிறோம் ரிட்டர்ன் அவுட்வேர்ட் திருப்பி கொடுக்கப்பட்ட பொருட்கள் இது ஒரு லாப நஷ்ட பொருளாகும் கேப்பிட்டல் மூலதனம் என்பது இருப்புநிலை உருப்படி ஆகும் நாம் அதை லியாபிலிடி சைடு பொறுப்பு பக்கத்தில் எழுதுவோம் டிஸ்கவுண்ட் ஆல்அவ்டு தள்ளுபடி கொடுப்பது டிஸ்கவுண்ட் ரிசிவ்டு தள்ளுபடி பெறுவது இரண்டுமே லாப நஷ்ட உருப்படியாகும் கடன் வழங்குநர் பொறுப்பு உருப்படியாகும் பேங்க் ஓவர்டிராப்ட் வங்கி மிகைப்பற்று என்பது வங்கி நமக்கு கொடுத்த கடன் ஆகவே வங்கி மிகைப்பற்று ஒரு பொறுப்பு உருப்படியாகும் பொதுவாக நாம் பணத்தை வங்கியில் வைத்திருந்தால் அது ஒரு பற்று இருப்பு ஆகும் இது ஒரு சொத்தாக மாறுகிறது வங்கிக் கணக்கில் பணம் வரவு பகுதியில் இருந்தால் அது வங்கி நமக்கு கடன் அளித்துள்ளது என்று அர்த்தம் அதனால் அது பேங்க் ஓவர்டிராப்ட் வங்கி மிகைப்பற்று என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் அதை கடன் என்று குறிப்போம் இந்த கடன் உருப்படியை எல் என்று குறிப்போம் வராக்கடன்கள் மீட்கப்பட்டன இது ஒரு யூனிக் ஐட்டம் தனித்துவமான உருப்படி ஆகும் பேட் டெட் ரெக்கவர்டு வராக்கடன்கள் மீட்கப்பட்டது என்றால் என்ன என்பதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்கும் போது அது ரிசீவபுள்ஸ் பெறத்தக்கவைகள் அல்லது டெட்டார்ஸ் கடனாளிகள் என்று கன்வேர்ட்டெட் மாறுகிறது அது கடனாளிகள் இருப்பு என்று குறிப்பிட்டிருப்பதை இங்கே நீங்கள் காணலாம் அந்த கடனாளிகள் இடமிருந்து நாம் பணத்தை பெற வேண்டும் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கடனாளிகள் நான் பேயிங் பணம் செலுத்தாமல் அல்லது அவர்கள் பேங்க்ரஃப்ட் திவாலானால் அது வராக்கடன்கள் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக விஜய் மல்லையா Vijay Mallyah வங்கிகள் அவருக்கு கடன் கொடுத்தது அவர் திருப்பி செலுத்தாததால் பேட் டெட்ஸ் வராக்கடன்கள் என்று மாறியது இப்போது நிச்சயமாக அரசாங்கம் மிகவும் புத்திசாலித்தனமாக அதை கண்டுபிடித்து மல்லையாவிடமிருந்து பணத்தை மீட்டு வருகிறது இருப்பினும் மல்லையாவுக்கு கடன் கொடுத்த பணம் பேட் டெட்ஸ் வராக்கடன்கள் போன்றது ஆகும் எனவே இந்த சங்கீதா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் விஷயத்திலும் கொஞ்சம் கடன் கொடுத்திருப்பார்கள் அதை நாட் ரிசீவபுள்ஸ் திரும்ப பெற முடியவில்லை அதனால் அதை வாராக்கடன் என்று கன்சிடர் கருதுகிறார்கள் ஆனால் அந்த வாராக்கடனை இப்போது அவர்களால் ரெக்கவர் மீட்க முடிகிறது அந்த பணத்தை வாராக்கடன் தொகையிலிருந்து திரும்பப் பெற்றுள்ளனர் ஆனால் அதை எங்கு பதிவு செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதனால் அவர்கள் அதை கேஷ் பேலன்ஸ் பண இருப்பு கணக்கில் சேர்க்கவில்லை இப்போது நாம் இரண்டு விஷயங்களை செய்யப்போகிறோம் அந்த பணத்தை பண இருப்பில் சேர்க்கப் போகிறோம் இது ஒரு சிறப்பான விஷயம் பேட் டெட் ரெக்கவர்ட் வாராக்கடன் மீட்டெடுக்கப்பட்டது அதாவது வசூல் செய்யப்பட்டது என்று கருதவில்லை ஆனால் நிச்சயமாக இதை வராக்கடன்கள் என்றே கருதப்படும் பண இருப்பில் இன்னும் அது காட்டப்படாததால் அதை ரொக்கமாக சேர்க்கப் போகிறோம் எனவே நான் இதை பிளஸ் 2 ரொக்கம் ஏ என்று எழுதியுள்ளேன் ஏ என்று குறிப்பிட்டால் அது சொத்துக்கள் பக்கம் எழுத வேண்டும் என்று அர்த்தம் அவுட்ஸ்டாண்டிங் எக்பென்சஸ் நிலுவையிலுள்ள செலவுகள் எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார கட்டணம் போன்ற சில செலவுகள் நாம் செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் அதை இன்னும் நாம் செலுத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அது பொறுப்பாக ஆகிறது நிகர இழப்பு என்பது என்னவென்றால் கம்பெனி கம்பெனி அல்லது என்டர்பிரைஸ் நிறுவனங்கள் சபரிங் லாஸ் இழப்பை சந்திக்கின்றன இந்த இழப்பை நாம் எங்கு எழுத வேண்டும் அதை இருப்பு நிலைக்கு எடுத்துச் செல்லலாமா ஆம் ஏனென்றால் நிறுவனம் லாபம் ஈட்டும் போது லாப தொகை பொறுப்பு பக்கத்தில் ஆடட் சேர்க்கப்படுகிறது ஆனால் நிறுவனம் இழப்பு அடையும் போது அந்த இழப்பு தொகை பொறுப்பிலிருந்து ரெடியூஸ் குறைக்கப்படுகிறது எனவே அதை மைனஸ் என்று குறிக்கப்படுகிறது சம்பளம் இது ஒரு பி எல் உருப்படி ஆகும் ஃப்ரீ சாம்பில் மாதிரிகள் இவை இலவசமாக டிஸ்ட்ரிபியூட்டட் விநியோகிக்கப்படுகின்றன இது மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் சந்தைப்படுத்தல் செலவு ஆகும் எனவே இதை பி எல் என்று குறிப்போம் லேண்ட் அண்ட் பில்டிங் நிலம் மற்றும் கட்டடம் இது ஒரு சொத்து உருப்படி ஆகும் நீங்கள் இப்போது பெரும்பாலான பொருட்களை தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போது இந்த பக்கத்தில் நமக்கு சில நிலுவைகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு பொருளையும் இப்போது நாம் குறிக்கப் போவதில்லை நீங்களாகவே இதை குறிக்க முடியும் என்று நம்புகிறேன் மேலும் இதனடிப்படையில் இருப்புநிலை தயார் செய்வதற்கு செல்லலாம் எனவே நீங்கள் வீடியோவை இங்கே இடைநிறுத்தம் செய்யுங்கள் இந்த வினாவிற்கான தீர்வை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் முதலில் வினாவிற்கு நீங்கள் விடை காணுங்கள் அதன் பின்னர் நான் காட்டிய சொல்யூஷன் தீர்வு சரியாக இருக்கிறதா என்று பார்க்கவும் இப்போது ஒரு முறை தீர்வை பார்ப்போம் இது சீதா எண்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் இருப்புநிலை ஆகும் நிறுவனத்தின் பெயரை எப்போதும் மேலே எழுதும் பழக்கம் இருக்க வேண்டும் ஒரு பக்கம் பொறுப்புகள் இன்னொரு பக்கம் சொத்துக்கள் என்றும் எழுதலாம் இல்லையெனில் செங்குத்து வடிவத்தில் எழுதலாம் இப்போது நாம் அதை வெர்டிகல் பார்ம் செங்குத்து வடிவத்தில் உருவாக்குகிறோம் எனவே நாம் லியாபிலிடீஸ் பொறுப்புகள் பக்கத்தில் இருந்து தொடங்குவோம் முந்தைய தாளில் நாம் குறிப்பிட்டுள்ளபடி உருப்படிகளை பாருங்கள் மூலதனம் எல் என குறிக்கப்பட்டுள்ளது எனவே மூலதனம் அதிலிருந்து தொடங்குவோம் மூலதனத்திலிருந்து குறைக்கப்படும் இழப்பு உள்ளது ஆகவே மூலதனம் கழித்தல் இழப்பு என்பது வேல்யூ ஆஃப் கேபிடல் மூலதனத்தின் மதிப்பு அல்லது அமௌன்ட் ஆஃப் கேப்பிட்டல் மூலதனத்தின் தொகை அளவு என்பதாகும் மற்றொன்று பாரோடு ஃபண்ட் கடன் வாங்கிய நிதி என்ற தலைப்பு உள்ளது நாம் அதில் லோன் கடன் என்று எழுதியுள்ளோம் கேப்பிட்டல் எம்பிளாய்டு பயன்பாட்டிலுள்ள மொத்த மூலதனம் என்பது பிக்ஸட் அசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் என்ற தலைப்பின் கீழ் அனைத்து சொத்துக்களையும் லிஸ்டட் பட்டியலிட்டுள்ளோம் முதலில் பில்டிங் கட்டிடம் பர்னிச்சர் தளபாடங்கள் மற்றும் குட்வில் நல்லெண்ணம் என்ற வரிசையில் உள்ளது இப்போது நீங்கள் உருவாக்கிய சொல்யூஷன் தீர்வை சரிபார்க்கவும் பின்னர் கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் தலைப்பில் பணம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் 6000 கேஷ் பேலன்ஸ் ரொக்க இருப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இது பேட் டெட் ரெக்கவர்ட் மீட்கப்பட்ட வராக்கடன்கள் தொகையை இந்த பண இருப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது முன்பு அவர்களால் சேர்க்கப்படவில்லை அதனால் இப்போது 6750 என்று எழுதுகிறோம் அதன் பின்னர் டெட்டார்ஸ் கடனாளிகள் மற்றும் கிளோசிங் ஸ்டாக் இறுதி சரக்கு இருப்பு இருக்கிறது இப்போது மொத்த நடப்பு சொத்துக்களின் தொகை என்ன என்பதைக் காண்கிறோம் நடப்பு சொத்துக்களில் இருந்து கரண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு பொறுப்புகளை குறைக்கிறோம் கிரடிட்டர்ஸ் கடன் வழங்குநர்கள் அவுட்ஸ்டேண்டிங் எக்ஸ்பென்ஸ் நிலுவையில் உள்ள செலவு பேங்க் ஓவர்டிராப்ட் வங்கி மிகைப்பற்று இவை அனைத்தும் மொத்த நடப்பு பொறுப்புகள் ஆகும் மேலும் நெட் பேலன்ஸ் நிகர இருப்பு அதாவது நிகர நடப்பு சொத்துக்கள் 13050 ஆக இருப்பதை காண்கிறோம் இந்த பொறுப்புகளை நீங்கள் லியாபிலிடீஸ் சைடு பொறுப்பு பக்கத்தில் எழுதலாம் ஆனால் நாம் அதை வெர்டிக்கல் ஃபார்மேட் செங்குத்தான வடிவத்தில் எழுதுகிறோம் எனவே சொத்துக்களின் கீழ் அவைகளை எழுதி நடப்பு சொத்துக்களிலிருந்து அதை குறைத்துள்ளோம் ஆக டோட்டல் அசட்ஸ் மொத்த சொத்துக்கள் 193050 ஆகும் இது டோட்டல் லியாபிலிடீஸ் மொத்த பொறுப்புகள் 193050 உடன் பொருந்துகிறது இது உங்களுக்கு புரிகிறதா இது ஒரு எளிய இருப்பு நிலை ஆகும் பின்னர் நாம் நிறுவனங்களுக்கான இருப்புநிலை குறிப்பை உருவாக்கப் போகிறோம் உங்களுக்கு ஃபண்டமென்டல்ஸ் அடிப்படை விஷயங்களை புரிய வைக்க இந்த எளிய இருப்புநிலை அறிக்கையை உருவாக்கி விவாதித்தோம் இப்போது இங்கு நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்